இந்த படம் 2 24 இல் உள்ள சர்க்யூட்யின் I மற்றும் Vo ஐ கண்டுபிடிக்க வேண்டும் 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்கிறது அதன் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் Vo ஆகும் இந்த சர்க்யூட்யில் ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் உள்ளது அதன் மதிப்பு 0 5 Vo ஆகும் 12 ஓம் ரெசிஸ்டர் இருக்கிறது மற்றும் 10 ஓம் ரெசிஸ்டர் இருக்கிறது மற்றும் 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்கிறது மற்றும் 6 ஓம் ரெசிஸ்டர் இருக்கிறது மற்றும் 100 V வோல்ட்டேஜ் சோர்ஸ் இருக்கிறது ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் உள்ளது அதன் மதிப்பு 0 5 Vo ஆகும் இந்த சர்க்யூட்யில் 2 லூப்கள் உள்ளன நோட் 1 மற்றும் நோட் 2 இந்த சர்க்யூட்யில் குறிக்கப்பட்டுள்ளது கரண்ட்கள் I I1 I2 I3 யும் இந்த சர்க்யூட்யில் குறிக்கப்பட்டுள்ளது நோட் 1 க்கு கே எல் ஐ பயன்படுத்த வேண்டும் நோட் 1 யின் நுழையும் கரண்ட் I என்றும் நோட் 1 யின் வெளிவரும் கரண்ட் I1 மற்றும் I2 ஆகும் இதனை சேர்த்து எழுதினால் I I1 I2 என எழுதலாம் இதே போல் நோட் 2 க்கு கே எல் ஐ பயன்படுத்த வேண்டும் 5 Vo என்பது டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் அது நோட் 2 யின் நுழையும் கரண்ட் ஆகும் நோட் 2 யின் நுழையும் கரண்ட் I1 மற்றும் 0 5 Vo என்றும் நோட் 2 யின் வெளிவரும் கரண்ட் I3 ஆகும் இதனை சேர்த்து எழுதினால் I3 I1 0 5 Vo என எழுதலாம் லூப் 1 க்கு கே எல் ஐ பயன்படுத்த வேண்டும் லூப் 1 இல் கிளாக் வைஸ் திசையில் நகர்த்த வேண்டும் நெகட்டிவ் 100 முனையம் இருப்பதால் 100 என்றும் 12 ஓம் ரெசிஸ்டர் இருப்பதால் 12 I என்றும் 2 ஓம் ரெசிஸ்டர்யின் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் Vo இருப்பதால் Vo என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் இதனை சேர்த்து எழுதினால் 100 12 I Vo 0 என கிடைக்கும் ஓம் யின் சட்டம் ohm's law படி Vo இன் பாசிட்டிவ் முனையத்தில் நுழையும் கரண்ட் I2 என்பதால் Vo 2 I2 என கிடைக்கும் லூப் 2 க்கு கே எல் ஐ பயன்படுத்த வேண்டும் லூப் 2 இல் கிளாக் வைஸ் திசையில் நகர்த்த வேண்டும் நெகட்டிவ் Vo முனையம் இருப்பதால் Vo என்றும் 10 ஓம் ரெசிஸ்டர் இருப்பதால் 10 I1 என்றும் 6 ஓம் ரெசிஸ்டர் இருப்பதால் 6 I3 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் இதனை சேர்த்து எழுதினால் Vo 10 I1 6 I3 0 சமன்பாடு 4 Vo 2 I2 ஐ சமன்பாடு 3 இல் பயன்படுத்தினால் 12 I 2 I2 100 மற்றும் சமன்பாடு 4 Vo 2 I2 ஐ சமன்பாடு 5 இல் பயன்படுத்தினால் 2 I2 10 I1 6 I3 0 என கிடைக்கும் சமன்பாடு 4 Vo 2 I2 ஐ சமன்பாடு 2 இல் பயன்படுத்தினால் I3 I1 0 5 இதனை எளிமைப்படுத்தினால் I3 I1 I2 என கிடைக்கும் சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 8 மூலம் I3 I என கிடைக்கும் சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 7 மற்றும் சமன்பாடு 9 மூலம் 2 I2 10 6 I 0 இதனை எளிமைப்படுத்தினால் 2 I2 10 I 10 I2 6 I 0 16 I 12 I2 எனவே 2 I2 83 I என கிடைக்கும் சமன்பாடு 6 மற்றும் சமன்பாடு 10 ஐ எளிமைப்படுத்தினால் I 75 11 ஆம்பியர் என்றும் I2 100 11 ஆம்பியர் என கிடைக்கும் Vo 2 I2 இல் இருந்து I2 100 11 ஐ சப்ஸ்டிடுட் செய்தால் Vo 2 I 2 20011 18 18 வோல்ட் என்று கிடைக்கும் மற்றொரு பயிற்சியைப் பார்ப்போம் படம் 2 5 இல் சர்க்யூட்யின் கரண்ட்கள் மற்றும் வோல்ட்டேஜ்கள் கண்டுப்பிடிக்க வேண்டும் இந்த சர்க்யூட்யில் இரண்டு லூப்கள் உள்ளது இரண்டு டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் உள்ளது ஒன்று 5 V வோல்ட் மற்றொன்று 3 V வோல்ட் ஆகும் 2 ஓம் ரெசிஸ்டர் உள்ளது அதன் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் V1 என்றும் 8 ஓம் ரெசிஸ்டர் உள்ளது அதன் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் V2 என்றும் 4 ஓம் ரெசிஸ்டர் உள்ளது அதன் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் V3 என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சர்க்யூட்யில் I1 கரண்ட் 2 ஓம் ரெசிஸ்டர் வழியாக பாய்கிறது I2 கரண்ட் 8 ஓம் ரெசிஸ்டர் வழியாக பாய்கிறது I3 கரண்ட் 4 ஓம் ரெசிஸ்டர் வழியாக பாய்கிறது எனவே ஓம் யின் சட்டம் ohm's law படி V1 2 I1 V2 8 I2 V3 4 I3 என கிடைக்கும் நோட் A க்கு கே எல் ஐ பயன்படுத்த வேண்டும் நோட் A இல் நுழையும் கரண்ட் I1 என்றும் நோட் A இன் வெளிவரும் கரண்ட்கள் I2 மற்றும் I3 ஆகும் இதனை சேர்த்து எழுதினால் I1 I2 I3 லூப் 1 க்கு கே எல் ஐ பயன்படுத்த வேண்டும் லூப்யில் கிளாக் வைஸ் திசையில் நகர்த்த வேண்டும் 5V யின் நெகட்டிவ் முனையம் இருப்பதால் 5 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு முறை கிளாக் வைஸ் திசையில் நகர்த்தினால் V1 யின் பாசிட்டிவ் முனையம் இருப்பதால் V1 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு முறை கிளாக் வைஸ் திசையில் நகர்த்தினால் V2 யின் பாசிட்டிவ் முனையம் இருப்பதால் V2 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் இதனை சேர்த்து எழுதினால் 5 V1 V2 0 என கிடைக்கும் லூப் 2 க்கு கே எல் ஐ பயன்படுத்த வேண்டும் லூப்யில் கிளாக் வைஸ் திசையில் நகர்த்த வேண்டும் V2 யின் நெகட்டிவ் முனையம் இருப்பதால் V2 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு முறை கிளாக் வைஸ் திசையில் நகர்த்தினால் V3 யின் பாசிட்டிவ் முனையம் இருப்பதால் V3 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு முறை கிளாக் வைஸ் திசையில் நகர்த்தினால் 3V யின் நெகட்டிவ் முனையம் இருப்பதால் 3 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் இதனை சேர்த்து எழுதினால் V2 V3 3 0 என கிடைக்கும் 2 ஓம் ரெசிஸ்டர் வழியாக பாய்கிறது I2 கரண்ட் 8 ஓம் ரெசிஸ்டர் வழியாக பாய்கிறது I3 கரண்ட் 4 ஓம் ரெசிஸ்டர் வழியாக பாய்கிறது எனவே ஓம் யின் சட்டம் ohm's law படி V1 2 I1 V2 8 I2 V3 4 I3 என கிடைக்கும் V1 2 I1 மற்றும் V2 8 I2 ஐ சமன்பாடு 2 இல் சப்ஸ்டிடுட் செய்தால் 2 I1 8 I2 5 V2 8 I2 மற்றும் V3 4 I3 ஐ சமன்பாடு 3 இல் சப்ஸ்டிடுட் செய்தால் 8 I2 4 I3 3 0 இதனை எளிமைப்படுத்தினால் 4 I3 8 I2 3 என கிடைக்கும் சமன்பாடு 1 I1 I2 I3 ஐ சமன்பாடு 5 இல் சப்ஸ்டிடுட் செய்தால் 2 I2 I3 8 I2 5 10 I2 2 I3 5 சமன்பாடு 6 4 I3 8 I2 3 ஐ சமன்பாடு 7 இல் சப்ஸ்டிடுட் செய்துஎளிமைப்படுத்தினால் 10 20 I2 8 I2 3 என கிடைக்கும் எனவே I2 14 ஆம்பியர் என கிடைக்கும் I2 14 ஆம்பியர் ஐ சமன்பாடு 7 இல் சப்ஸ்டிடுட் செய்தால் 10 ¼ 2 I3 5 எளிமைப்படுத்தினால் எனவே I3 1 25 ஆம்பியர் என கிடைக்கும் ஏற்கனவே அறியப்பட்டவை V1 2 I1 2 1 5 3 வோல்ட் volt என்றும் V2 8 I2 8 ¼ 2 வோல்ட் volt என்றும் V3 4 I3 4 1 25 5 வோல்ட் volt என்று கிடைக்கும் எனவே கரண்ட்கள் I1 I2 I3 மற்றும் வோல்ட்டேஜ்கள் V1V2 V3 ஐ கண்டுபிடித்தோம் பயிற்சியை தீர்க்க கற்றுக் கொண்டோம் சர்க்யூட்க்கு தீர்வு காண இன்னும் சில நுட்பங்கள் உள்ளன மேலும் அது எளிதாக இருக்கும் சீரிஸ் ரெசிஸ்டர்கள் மற்றும் வோல்ட்டேஜ் டிவிசன் ஐ பற்றி பார்ப்போம் சர்க்யூட் பகுப்பாய்வில் சீரிஸ் ரெசிஸ்டர்கள் அல்லது பரல்லெல் ஆக இணைக்க வேண்டிய அவசியம் அடிக்கடி நிகழ்கிறது இந்த பிரிவில் சீரிஸ் ரெசிஸ்டர்களின் இணைப்பும் வோல்ட்டேஜ் டிவிசன் சர்க்யூட் பற்றி பார்ப்போம் முதலில் சீரிஸ் ரெசிஸ்டர்கள் பற்றி பார்ப்போம் இந்த எளிய சர்க்யூட்யைக் கருத்தில் கொள்ள வேண்டும் இரண்டு ரெசிஸ்டர்கள் R1 மற்றும் R2 உள்ளது இரண்டு ரெசிஸ்டர்களும் சீரிஸ்யாக இணைக்கப்பட்டுள்ளது V1 என்பது R1 ரெசிஸ்டர்யின் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் என்றும் V2 என்பது R2 ரெசிஸ்டர்யின் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் ஆகும் கரண்ட் I1 இரண்டு ரெசிஸ்டர்கள் R1 மற்றும் R2 இந்த வழியாக பாயும் வோல்ட்டேஜ் சோர்ஸ் மற்றும் போலாரிட்டி குறிக்கப்பட்டுள்ளது இந்த சர்க்யூட்யில் ஒரு லூப் உள்ளது அதில் இரண்டு ரெசிஸ்டர்கள் சீரிஸ்யாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே ஓம் யின் சட்டம் ohm's law படி V1 I R1 மற்றும் V2 I R2 என எழுதலாம் இப்போது இந்த லூப்க்கு கே எல் ஐ பயன்படுத்துவோம் லூப்யில் கிளாக் வைஸ் திசையில் நகர்த்தினால் V V1 V2 0 என கிடைக்கும் அல்லது V V1 V2 இந்த சமன்பாடு இல் V1 I R1 மற்றும் V2 I R2 ஐ சப்ஸ்டிடுட் செய்தால் எனவே V I R1 R2 அல்லது I V R1 R2 என கிடைக்கும் இந்த சமன்பாடு மூலம் V I Req இரண்டு ரெசிஸ்டர்களையும் ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டர் Req மூலம் மாற்றலாம் அதாவது Req R 1 R 2 ஆகும் Req R1 R2 Req என்பது ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டர் V V1 V2 V என்பது வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும் V V1 V2 V என்பது மொத்த வோல்ட்டேஜ் ஆகும் I என்பது கரண்ட் இந்த சர்க்யூட் இல் பாய்வது ஆகும் இரண்டு ரெசிஸ்டர்களின் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் எனவே V1 R1 V R1 R2 மற்றும் V2 R2 VR1 R2 என கிடைக்கும் V1 I R1 தெரிந்தது I VR1 R2 தெரிந்தது V1 R1 VR1 R2 இதே போல் V2 I R2 தெரிந்தது I VR1 R2 தெரிந்தது V2 R2 VR1 R2 எனவே V1 R1 V Req மற்றும் V2 R2 VReq இது ஒரு முழுமையான சமன்பாடு ஆகும் அதில் Req R1 R2 ஆகும் N ரெசிஸ்டர்கள் சீரிஸ் இல் இருந்தால் பின்னர் Req R1 R2 Rn k 1N Rk ஆகும் படம் 2 26 இல் இருக்கும் சர்க்யூட் வோல்ட்டேஜ் டிவிடர் ஆகும் ஏனெனில் சர்க்யூட்யில் இருக்கும் மொத்த வோல்ட்டேஜ் V ஐ இரண்டு ரெசிஸ்டர்களின் குறுக்கே உள்ளது R1 ரெசிஸ்டர் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் V1 ஆகும் R12 ரெசிஸ்டர் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் V2 ஆகும் எனவே V V1 V2 ஆகும் பொதுவாக ஒரு டிவிடர்யின் வோல்ட்டேஜ் சோர்ஸ்யுடன் சீரிஸ்யில் ஒரு N ரெசிஸ்டர்களைக் கொண்டிருந்தால் n வது ரெசிஸ்டர்யின் வோல்ட்டேஜ் ட்ராப் இருக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1 உள்ளது ஒரு ரெசிஸ்டன்ஸ் R2 உள்ளது மற்றும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் Rn உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் சர்க்யூட் மூடி உள்ளது எனவே அது Vn RNR1 R2 RN ஆக இருக்க வேண்டும் இந்த சர்க்யூட் வழியாக கரண்ட் பாய்கிறது என்று வைத்துக்கொள்வோம் ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ் Req R1 R2 RN I VNReq Vn RNR1 R2 RN எனவே VN I RN Req ஆக இருக்கும் இதில் N ரெசிஸ்டர்கள் உள்ளது அனைத்து ரெசிஸ்டர்களிலும் பாயும் கரண்ட் சமமாகவே இருக்கும் ஏனெனில் அது சீரிஸ்யாக இணைக்கப்பட்டுள்ளது எல்லா ரெசிஸ்டர்களின் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் ஐ கண்டுபிடிக்கலாம் VN I RN Req இந்த சர்க்யூட் வழியாக கரண்ட் பாய்கிறது என்று வைத்துக்கொள்வோம் ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ் Req R1 R2 RN ஏனெனில் அது சீரிஸ்யாக இணைக்கப்பட்டுள்ளது சீரிஸ் ரெசிஸ்டர் மற்றும் வோல்ட்டேஜ் டிவிசன் பற்றி பார்த்தோம் இப்போது பரல்லெல் ரெசிஸ்டர் மற்றும் கரண்ட் டிவிசன் ஐ பார்ப்போம் படம் 2 28 உள்ள சர்க்யூட் ஐக் கருத்தில் கொள்ள வேண்டும் அங்கு இரண்டு ரெசிடெர்கள் பர்ல்லேல்யாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே அவை முழுவதும் ஒரே வோல்ட்டேஜ்யைக் கொண்டுள்ளன எனவே இவை இரண்டும் ஒன்றிணைந்து இரண்டு நோட்களை உருவாக்குகின்றன நோட் 1 உருவாக்கிய இரண்டு புள்ளிகளின் இடையில் ஒன்றும் இல்லை ஆதலால் இதை வெறும் வையர் ஆல் இணைக்கப்பட்டுள்ளது நோட் 2 உருவாக்கிய இரண்டு புள்ளிகளின் இடையில் ஒன்றும் இல்லை ஆதலால் இதை வெறும் வையர் ஆல் இணைக்கப்பட்டுள்ளது I என்பது சர்க்யூட்யில் பாயும் மொத்த கரண்ட் ஆகும் R1 ரெசிஸ்டர்யில் பாயும் கரண்ட் I1 ஆகும் R2 ரெசிஸ்டர்யில் பாயும் கரண்ட் I2 ஆகும் நோட் 1 க்கு கே எல் ஐ பயன்படுத்த வேண்டும் நோட் 1 க்கு நுழையும் கரண்ட் I என்றும் நோட் 1 இல் இருந்து வெளிவரும் கரண்ட் I1 மற்றும் I2 ஆகும் எனவே இதனை சேர்த்து எழுதினால் I I1 I2 என கிடைக்கும் ஓம் சட்டத்தின் ohm's law படி V IR ஆகும் இது பர்ல்லேல் சர்க்யூட் என்பதால் ஒரே சமமான வோல்ட்டேஜ் தான் இருக்கும் ஓம் சட்டத்தின் ohm's law படி V I1 R1 என்றும் இதே போல் V I2 R2 ஆகும் ஆகவே I1 R1 I2 R2 என எழுதலாம் நோட் 1 க்கு சமன்பாடுகளைப் பார்த்தோம் அதே போல் நோட் 2 க்கு பார்ப்போம் I என்பது சர்க்யூட்யில் பாயும் மொத்த கரண்ட் ஆகும் R1 ரெசிஸ்டர்யில் பாயும் கரண்ட் I1 ஆகும் R2 ரெசிஸ்டர்யில் பாயும் கரண்ட் I2 ஆகும் ஓம் சட்டத்தின் ohm's law படி V I1 R1 என்றும் இதே போல் V I2 R2 ஆகும் ஆகவே I1 R1 I2 R2 என எழுதலாம் எனவே V I1 R1 I2 R2 2 30 அல்லது I1 VR1 மற்றும் I2 VR2 என கிடைக்கும் I I1 I2 I VReq எனவே VReq VR1 VR2 1Req 1R1 1R2 என கிடைக்கும் 1Req 1R1 1R2 Req என்பது ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் 1Req 1R1 1R2 Req என்பது ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அல்லது Req R1 R2R1 R2 என கிடைக்கும் பொதுவாக N ரெசிஸ்டர்கள் பர்ல்லேல்யாக இருந்தால் 1Req 1R11R2 1RN என எழுதலாம் படம் 2 29 இல் உள்ள ஈக்குவேலன்ட் சர்க்யூட்யைப் பார்ப்போம் Req R1 R2R1 R2 என்று தெரிந்தது V I Req 2 37 அல்லது V I R1 R2R1 R2 2 38 இவை அனைத்தும் புரிந்துகொள்ளக்கூடியது V I Req 1Req 1R11R2 Req மதிப்பை சமன்பாடு 2 38 இல் சப்ஸ்டிடுட் செய்ய வேண்டும் எனவே I1 R2R1 R2 I என்றும் I2 R2R1 R2 I என கிடைக்கும் ஆனால் I1 VR1 மற்றும் I2 VR2 இது தெரிந்தது I1 VR1 ஆனால் V I R1 R2R1 R2 I1 R2R1 R2 I என கிடைக்கும் I2 VR2 ஆனால் V I R1 R2R1 R2 I2 R1R1 R2 I என கிடைக்கும் எனவே I1 R2R1 R2 I என்றும் I2 R2R1 R2 I என கிடைக்கும் இது கரண்ட் டிவிசன் சமன்பாடு ஆகும் மொத்த கரண்ட் I இந்த சர்க்யூட்யில் இரண்டு கரண்ட்களாக I1 மற்றும் I2 என பிரிந்துள்ளது படம் ஐ கரண்ட் டிவைடர் என்று அழைப்போம் படம் ஐ கரண்ட் டிவைடர் என்று அழைப்போம் சிறிய ரெசிஸ்டர்யின் மூலம் பெரிய கரண்ட் பாயும் என்பது சமன்பாடு 31 ஆல் புரிந்துகொள்ளக்கூடியது படம் 2 30 சர்க்யூட்யை மூடியதால் R2 0 ஆகும் ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ் Req என்பது Req R1 R2R1 R2ஆகும் எனவே மொத்த கரண்ட் I என்றும் R1 ரெசிஸ்டர் வழியாக பாயும் கரண்ட் I1 என்றும் R2 ரெசிஸ்டர் வழியாக பாயும் கரண்ட் I என்றும் ஏனெனில் இது மூடின சர்க்யூட் ஆகும்